இப்போது உங்களுடன் பயிற்சி அறிமுகம் பகுதி 3 ஐப் பற்றி கலந்துரையாடப் போகிறேன் நுட்ப ரீதியாக பயிற்சி பயிற்சியின் வரையறை பயிற்சி மற்றும் கல்வியில் சவால்கள் பயிற்சித் தேவைகள் போன்றவற்றை நாம் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியமானது முதலில் நான் பயிற்சி முறையுடன் என் உரையாடலைத் துவங்குகிறேன் பயிற்சி அமைப்பில் தேவைகள் மிகவும் முக்கியமானது தேவை மதிப்பீடுகளை எவ்வாறு செய்வது அது ஒரு நிறுவனத்தின் வாழ்க்கைச் சுழற்சியைப் பொறுத்தது அந்நிறுவனம் கரு நிலையில் இருந்தால் அங்கு ஊழியர்களின் செயல்திறனின் எதிர்பார்ப்பு வித்தியாசமாக இருக்கும் ஒரு நிறுவனத்தின் வாழ்க்கைச் சுழற்சியின் இரண்டாம் கட்டம் வளர்ச்சியைப் பற்றியது ஒரு அமைப்பு வளர்ந்து வரும் அமைப்பாக இருக்கும்போது அதன் திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி திட்டங்கள் என்னென்ன தேவைப்படும் என்று நாம் பார்க்கவேண்டும் மூன்றாவது சுவாரஸ்யமான அம்சம் அதன் முதிர்ச்சி ஒரு நிறுவனம் அதன் முதிர்வு நிலையில் உள்ளதெனில் எந்த வகையான பயிற்சி தேவை என்று நினைக்கிறீர்கள் அந்நிறுவனத்தின் மற்றும் மனிதவள நிர்வாகத்தின் எதிர்காலத்தை உருவாக்கும் மனிதவளத் திறன்கள் தான் தேவைப்படுகின்றன நான்காவது நிலை என்பது நலிவடையப்போகும் நிலை ஒரு நிறுவனம் நலிந்துகொண்டே வந்தால் எந்த வகையான பயிற்சித் தேவைகள் இருக்கும் அதற்கான பயிற்சித் திட்டங்கள் அறிவிக்கப்படுமா எடுத்துக்காட்டாக ஒரு குறிப்பிட்ட வகை பயிற்சித் திட்டங்களைப் பற்றி நாம் பேசும்போதெல்லாம் அதன் தேவைகளை மதிப்பிடுதல் முக்கிய இடம்பெறுகிறது ஒரு நிறுவனம் அதன் கரு நிலையில் இருந்தால் அது பெரிய அல்லது நடுத்தர நிறுவனமாயின் அந்த தொழில்முனைவோரின் அல்லது அந்த நிர்வாகத்தின் யோசனைக்கு பங்களிக்கும் திறன்சிறு மற்றும் மைக்ரோ நிறுவனங்கள் கரு நிலையில் இருந்தால் அதன் திட்டங்களைக் கையாளுதல் திறன் போன்றவை மிக முக்கியமானதாக இருக்கும் வளர்ச்சிக் கட்டத்தைப் பற்றி சொல்லப்போனால் தேவைகளை அடையாளம் காண்பது அதன் வர்த்தகத்தின் விரிவாக்கத்துடன் தொடர்புடையதாக இருக்கும் ஏனென்றால் நாம் வளர்ந்து வருவதோடு நம் நிறுவனத்தின் தயாரிப்புகள் அல்லது சேவைகளும் வளர்ச்சியடைந்து வருவதால் சந்தையில் அந்த குறிப்பிட்ட தேவையை பூர்த்தி செய்ய நமது மனிதவளத்தால் முடியவேண்டும் சில நிறுவனங்கள் வளர்ச்சியின் பாதையில் செல்வது மிகவும் சுவாரஸ்யமானது ஆனால் அவற்றின் இயலாமை அல்லது திறமையின்மை காரணமாக அவர்களால் அதன் சந்தைத் தேவைகளை பூர்த்தி செய்ய முடிவதில்லை அதனால் அதன் சேவைகள் பயனற்றுபோகின்றன அந்நிறுவனத்தைப் பற்றிய வாடிக்கையாளர்களின் கருத்தும் மோசமாகிறது இதன் விளைவாக அந்நிறுவனங்கள் தொழில் நடத்த முடியாதுபோய் நிலையற்றதாக மாறுகின்றன ஏன் இப்படி நடந்தது ஏனெனில் அந்நிறுவனம் தயாராக இல்லை வளர்ச்சியின் குறிப்பிட்ட கட்டத்தில் நிறுவனத்தைத் தயாரிப்பது என்பது கருவில் இருந்து அதன் வளர்ச்சி நிலை மிகவும் முக்கியமானது அதாவது நிறுவனங்கள் அந்த திறன்களை வளர்த்துக் கொள்ள முடியும் அவை பங்குதாரர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் நேரத்தில் தேவைப்படும் ஏனெனில் இப்போது அது வளர்ந்து வரும் அமைப்பு மற்றும் இனி முழு வளர்ச்சி நிலைக்கு எட்டவுள்ளது எனவே நிச்சயமாக தேவைகள் வித்தியாசமாக இருக்கும் அந்தத் தேவைகளை பூர்த்தி செய்ய மனிதவளத்தை பயிற்றுவிக்க வேண்டும் எனவே வளர்ச்சி கட்டத்தில் தேவை மதிப்பீடு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒரு நிறுவனத்தின் முதிர்ச்சி நிலை பற்றியது அதாவது அந்நிறுவனம் எவ்வாறு அதன் வாடிக்கையாளர்களின் கோரிக்கைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்னென்ன கோரிக்கைகள் வர இருக்கின்றன அவர்களின் விருப்பங்கள் என்ன முதிர்ச்சியடைவதற்கு ஒரு நிறுவனம் அனுமதிக்கப்பட வேண்டுமா அல்லது புதிய தயாரிப்புகளை உருவாக்க வேண்டியது அவசியமா அல்லது அது எந்த கட்டத்தில் இருந்தாலும் அதை அப்படியே இயக்க வேண்டுமா என்பதையெல்லாம் கருத்தில் கொள்ளவேண்டும் இப்போது நிறுவனம் தன்னைத் தக்கவைத்துக்கொண்டு வளர வேண்டும் இதை ஒரு நிர்வாகத்தில் உள்ள தொலைநோக்குப் பார்வை கொண்ட தலைவரால் முன்கூட்டியே காண முடிகிறது இப்போது இந்த குறிப்பிட்ட நிறுவனம் அதன் முதிர்ச்சியை நோக்கிப் போகிறது பின்னர் வளர்ச்சி கட்டத்தின் போது பயிற்சித் திட்டங்கள் எதிர்கால தேவைகளை பூர்த்திசெய்து புதிய தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை உருவாக்கும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பல நிறுவனங்கள் இப்படி முன்கூட்டியே எதிர்காலத்தைக் காணத் தவறியதால் தற்போது தங்களது சந்தையில் செயற்பாட்டில் இல்லை அவர்கள் தங்கள் ஊழியர்களுக்கு பயிற்சியளித்து அபிவிருத்தி செய்யவுமில்லை மாறாக அவை என்ன செய்கின்றன முதிர்ச்சி நிலையில் இந்த வகை தயாரெடுப்புகளைச் செய்கின்றன ஆனால் அவை செயற்பாட்டில் இல்லையென்பதால் அவர்களிடம் போதுமான நேரம் இல்லை எனவே இந்த நேரத்தில் அவை எதிர்வினையாற்றுகின்றன ஆனால் எதிர்வினைபுரியும் போது தங்களைத் தக்கவைத்துக் கொள்ள முடியாது இதன் விளைவாக அந்த நிறுவனம் வீழ்ச்சியடைந்து நலியும் கட்டத்தை நோக்கி செல்கிறது என்பதை நீங்கள் உணருவீர்கள் தேவை மதிப்பீட்டில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது அந்நிறுவனத்தின் தொலைநோக்குப் பார்வை முக்கிய முடிவெடுப்பவர்கள் குறைந்தபட்சம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அந்நிறுவனத்தின் வாழ்க்கை சுழற்சி அதன் எந்த கட்டத்தில் தொடரப் போகிறது இந்த குறிப்பிட்ட கட்டத்தை அவர்கள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த குறிப்பிட்ட கட்டத்திற்கான மனிதவளத்தை அவர்கள் எவ்வாறு உருவாக்கப் போகிறார்கள் என்பது பற்றிய தெளிவான பார்வையைக் கொடுக்கும் எனவே குறிக்கோள்கள் யுக்திகள் கொள்கைகள் நடைமுறைகள் பங்களிப்புகள் பற்றி ஒரு பயிற்றுனருக்குத் தெளிவான குறிப்பைக் கொடுக்கும் அதாவது எந்த வகையான பயிற்சித் தேவைகள் உள்ளதோ அதற்கேற்ப பயிற்சி திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் பயிற்சி நோக்கங்கள் பொதுவாக தேவைகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டும் அவை மிகவும் யதார்த்தமானவையாகவும் அதே சமயம் சமூகம் அரசியல் பொருளாதாரம் சட்டம் மற்றும் தொழில்நுட்ப அம்சங்கள் போன்றவற்றின் மாற்றத்திற்கேற்பவும் அமைய வேண்டும் நிறுவன மறுவடிவமைப்பு மேலும் தொடரக்கூடிய நிலையில் உள்ளதா அதன் குறிக்கோள்களை மறுவடிவமைத்து தொடர முடியுமா என்பதையும் கவனத்தில் கொள்ளவேண்டும் இதற்கு ஒரு எளிமையான எடுத்துக்காட்டு என்னவென்றால் சில திட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட திறன்களில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மனிதவளத்தை உருவாக்குவதே நிறுவனத்தின் பயிற்சி நோக்கமாக இருக்கும் ஆனால் 2 ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த திட்டத்தின் தேவை பயனற்றுப் போய்விட்டது என்று கண்டறியப்படுகிறது அச்சமயம் அந்த குறிப்பிட்ட திறனின் தேவை அதற்காகக் கொடுக்கப்பட்ட பயிற்சி அனைத்தும் வீணாகிவிடும் இப்போது என்ன செய்வது அந்த பயிற்சி மற்ற ஒருங்கிணைந்த நோக்கங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா அதை உறுதி செய்ய நாம் ஒருங்கிணைந்த குறிக்கோள்களோடு பயிற்சித் திட்டத்தை மறுவடிவமைத்தல் மிகவும் முக்கியமானது ஒரு நிறுவனம் பயிற்சி நோக்கங்களை வளர்க்கும் அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருந்தால் இந்த பயிற்சி நோக்கங்களுக்குப் பிறகு தன்னை மறுசீரமைக்கப்பட்ட வழியில் செயல்படுத்த முடிகிறது அடுத்த ஐந்தாண்டுகளுக்கான பயிற்சிக்கான திட்டமிடல் என்பது வெற்று செயல்பாடு அல்ல ஆனால் ஒரு வடிவமைக்கப்பட்ட அணுகுமுறை இருந்தால் பயிற்சித் திட்டத்தை சமூகம் அரசியல் பொருளாதாரம் சட்டம் மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்றவகையில் நாம் வடிவமைக்க வேண்டியுள்ளது இப்படி நிலையான நோக்கங்களைக் கூட நாம்மறுபரிசீலனை செய்ய முடியும் பின்னர் அவற்றை சரியான முறையில் செயல்படுத்த முடிகிறது அந்த இணைப்பை இழந்துவிடக்கூடாது எனவே நிறுவனத்தின் நோக்கத்தை மனதில் வைத்து பயிற்சி நோக்கங்களை வடிவமைத்தல் வேண்டும் ஏனெனில் பயிற்சித் திட்டமானது ஒரு நிறுவனத்தின் எதிர்கால நடவடிக்கை அதனால் நெகிழ்தன்மை யுடன் இருக்க வேண்டும் இப்போது அடுத்த மிக முக்கியமான பகுதியாக அமைவது பயிற்சித் திட்டத்தை செயல்படுத்துவது உண்மையில் இந்த குறிப்பிட்ட பாடத்தின் முக்கிய இதயம் போன்றது பயிற்சி நுட்பங்கள் மற்றும் கருவிகளாகும் அதாவது வெவ்வேறு பயிற்சி நுட்பங்கள் மற்றும் கருவிகள் எவை அவற்றைக் கொண்டு எப்படி பயிற்சி நோக்கங்களையும் பயிற்சித் திட்டங்களையும் செயல்படுத்துவது பொருத்தமான பெடகாகி பயன்படுத்தப்பட்டால் கற்றல் மிகவும் வலுவானதாக இருக்கும் எனவே இங்கு கற்றலின் செயல்முறையை கடைப்பிடிக்க வேண்டியுள்ளது நாம் வடிவமைத்த பயிற்சி நோக்கம் எதுவாக இருந்தாலும் அதை எவ்வாறு செயல்படுத்தப் போகிறோம் என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் பயிற்சி முறையின் கடைசி நிலை என்னவென்றால் பயிற்சி திட்டத்தின் மதிப்பீடு ஆகும் இது மிகவும் முக்கியமானதாகும் ஏனெனில் இம்மதிப்பீட்டின் மூலம் நாம் வழங்கிய பயிற்சி பயனுள்ளதாக இருந்ததா இல்லையா எனக் கண்டறிய முடியும் இருப்பினும் இப்போதெல்லாம் சில பயிற்சி மென்பொருள்கள் கிடைக்கின்றன அவை பயிற்சி மதிப்பீடானது சரியானதா இல்லையா என்பதை தீர்மானிக்க உபயோகமாக இருக்கும் சமீப காலமாக மென்திறன்களை மையமாகக் கொண்ட பயிற்சித் திட்டங்கள் பிரபலமாகி வருகின்றன இந்தவகைப் பயிற்சித் திட்டங்களை மதிப்பீடு செய்வது மிகவும் கடினம் இம்மதிப்பீடு ஏதேனும் ஒரு அளவு அடிப்படையில் அமைந்திருந்தால் நிச்சயமாக நாம் மதிப்பீட்டை மிகவும் நடுநிலையாக செய்ய முடியும் ஆனால் அது மென்திறன்களை அடிப்படையாகக் கொண்டதாயின் மதிப்பீடானது தனிமனித வேறுபாடுகளைத் தழுவியதால் இந்த வகை பயிற்சித் திட்டங்களுக்கு மதிப்பீடு செய்வதென்பது ஒரு பெரிய சவால் தான் இப்போது அதற்கு எடுத்துக்காட்டு என்னவென்றால் இவ்வகைத் திறன்களுக்கு பயிற்சி முறை எவ்வாறு செயல்படுத்துவது மற்றும் பயிற்சித் தேவைகளை எவ்வாறு கண்டறிவது முதலில் ஒரு நபரின் தற்போதைய வேலை என்ன இயற்கையான செயல்பாட்டில் அந்நபர் பின்பற்றவிருக்கும் அடுத்த வேலை என்ன எதிர்காலம் என்ன ஏனென்றால் எல்லாம் சீராக நடந்தால் இயல்பாகவே அந்த நபருக்கு அடுத்த வேலைக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டுமென்று எதிர்பார்க்கப்படுகிறது பதவி உயர்வு என்பது போலவே அவர் தனது அடுத்த வேலையைச் செய்ய முடியும் அல்லது பதவி உயர்வல்லாது வேறு வகையான வேலை மாற்றமாகக் கூட இருக்கலாம் அது ஒரு வேலைச் சுழற்சி அல்லது அவர் வேறொரு வேலைக்குச் செல்ல வேண்டும் என்றால் அவர் பயிற்சியளிக்கப்பட வேண்டும் எனவே தான் இங்கு 'உயர் பதவி' என்ற வார்த்தையை விடுத்து 'அடுத்த வேலை' என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது அவருடைய தற்போதைய வேலையில் முக்கியமானது என்னவென்றால் அவருடைய உண்மையான செயல்திறன் என்ன தேவையான செயல்திறன் என்ன என்பனவாகும் பல நேரம் கரிக்குலம் விட்டே யின் அடிப்படையிலும் நேர்காணலின் அடிப்படையிலும் தற்போதைய வேலைக்கு ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஆனால் உண்மையில் அவர் தற்போது குறிப்பிடப்பட்ட வேலையை செய்யத் தொடங்கும் போது அவர் சிரமப்படுவார் ஏனெனில் அவர் முன்பு அந்த வேலைகளைக் கையாண்டிருக்க மாட்டார் தற்போதைய வேலையும் அவருக்கு புதியது அல்லது தற்போதைய வேலை அவர் முன்பு கையாண்டது தான் ஆனால் வேறுபட்ட கலாச்சாரத்தில் தான் கையாண்டுள்ளார் வெவ்வேறு சூழலில் அவர் கையாண்ட தற்போதைய வேலையை இங்கு வெவ்வேறு வளங்களைக் கொண்டு கையாளுகிறார் எனவே தற்போதைய வேலையின் செயல்திறன் உண்மையான செயல்திறன் மற்றும் தேவையான செயல்திறன் குறித்த கேள்வி இருக்கும்போது இவையனைத்திலும் வேறுபாடு இருக்கலாம் அப்படி ஏதேனும் வித்தியாசம் இருந்தால் நாம் அந்த இடைவெளியை அடையாளம் காண வேண்டும் சிலர் கையால் செய்யும் வேலைகளில் வல்லவராக இருக்கலாம் சிலர் தொழில்நுட்பத்தில் வல்லவராக இருக்கலாம் சிலர் ஒருங்கிணைத்தலில் சிறந்தவராக இருக்கலாம் ஒரு சிலர் தனிநபராக வேலையைச் செய்து பழக்கமுள்ளவராகலாம் இன்னொருவர் ஒரு அணியில் வேலையைச் செய்ய விருப்பம் கொள்ளலாம் எனவே இவ்வாறான இடைவெளிகளைக் கண்டிப்பாக அடையாளம் காண வேண்டும் எவ்வாறு தேவைகளை அடையாளம் காண்பது செயல்திறன் மதிப்பாய்வு மூலம் அடையாளம் காணலாம் தற்போதெல்லாம் பல நிறுவனங்களில் இந்த செயல்திறன் மதிப்பாய்வு ஆண்டின் இறுதியில் நடத்தப்பட்ட காலம் போய் காலாண்டுக்கொரு முறை நடத்தப்படுகிறது இப்படி ஒவ்வொரு காலாண்டு இறுதியிலும் உயரதிகாரிக்கும் தொழிலாளிக்கும் இடையில் ஒரு விவாதம் நடைபெறுகிறது அதில் தற்போதைய வேலை திறமையாக செய்யப்பட்டுள்ளதா இல்லையா என்பதைப் பற்றியும் தற்போதைய வேலை எதிர்பார்ப்புக்கு ஏற்ப செய்யப்பட்டுள்ளதா இல்லையா என்பதைப் பற்றியும் அவ்விவாதத்தில் பேசப்படுகிறது எதிர்பார்ப்புகளின்படி செய்யப்படாவிட்டால் ஏன் இந்த இடைவெளி அவருடைய தேவை என்ன சில நேரங்களில் அது வளங்களின் தேவையாக இருக்கலாம் சில சமயங்களில் அத்தொழிலாளியின் இயலாமையாக இருக்கலாம் அதில் ஒன்றும் தவறில்லை எல்லோரும் சரியானவர்கள் அல்ல ஆனால் நாம் அவரை முழுமையாக்க முயற்சிக்க வேண்டும் எனவே இங்கு தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை ஒரு தனிப்பட்ட பயிற்சித் தேவைகளாக அடையாளம் காணப்பட வேண்டும் இங்கே நாம் தனிநபர்களைப் பற்றி பேசுகிறோம் இப்போது இன்னொருவர் தனது தற்போதைய வேலையில் திறன் மிகுந்தவராக இருக்கிறார் எனவே முதல் நிலையிலிருந்து இரண்டாம் நிலைக்கோ அல்லது ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கோ கூட மாறுவதற்கு அவர் போதுமான திறம் பெற்றவர்தான் அதனால்தான் அவர் அங்கு மாற்றப்பட்டார் எனவே சில நேரங்களில் அது ஒரு பதவி உயர்வோ அல்லது ஒரு பரிமாற்றமாகவோ கூட இருக்கலாம் அப்படி அது ஒரு பரிமாற்றம் தான் என்றால் தற்போதைய திறன் இருந்தாலே போதுமானது அது ஒரு பரிமாற்றம் இல்லையெனில் அவரை இனி தேவையான திறனுக்காக வளர்த்த வேண்டும் அவர் எதிர்காலத்தில் தேவையான திறனுக்காக மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் அவரது தற்போதைய திறன் என்ன எதிர்கால வேலை என்ன அடுத்ததாகத் தேவைப்படும் திறன் என்னவாக இருக்கும் என்பன போன்ற இடைவெளியை ஆற்றல் மதிப்பாய்வு மூலம் அடையாளம் காண வேண்டும் இப்போது இங்கே இரண்டு அம்சங்கள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் ஒன்று தற்போதைய வேலை அதன் செயல்திறன் மதிப்பாய்வு மற்றும் அடுத்த வேலைக்காக நீங்கள் பார்க்கப்போவது ஆற்றல் மதிப்பாய்வு அவர் என்ன திறன் கொண்டவர் அவர் பிறப்பால் அந்தத் திறன் கொண்டிருந்தால் புதிய வேலை தொடர்பான திறன்களுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே அவரிடம் இருக்கும் எனவே அந்த மதிப்பாய்வு மிகவும் முழுமையாகவும் முறையாகவும் இருக்க வேண்டும் ஒரு நிறுவனம் ஆற்றல் மிகுந்த ஊழியர்களை அடையாளம் காணக்கூடியதாக இருந்தால் எதிர்காலத்தில் அவர்களுக்குத் தேவையானவேலைகளை செய்யக்கூடிய ஊழியர்கள் அவர்களிடம் இருக்கும் ஆற்றல் அவரிகளிடம் காணும் எதிர்காலத்திற்கு சாத்தியமான திறன்கள் போன்றவற்றை அந்நிறுவனம் இழந்துவிடக்கூடாது இவ்வாறாக இடைவெளிகளைக் கண்டறிந்தபின் ஆற்றலை அடையாளம் காணுதல் அத்திறனை எவ்வாறு கண்டறிவது அவருக்கு எதிர்கால வேலையை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குவதன் மூலம் ஆற்றலை அடையாளம் காண முடியும் ஆவணங்களில் எதுவும் இல்லை ஆனால் அந்த நபர் அந்த குறிப்பிட்ட வேலையைச் செய்ய வல்லவரா இல்லையா என்பது அவர் வேலை செய்யப்போகும் களத்தில்தான் உள்ளது அதனால் அவருக்கு பிறப்பால் அந்தத் திறன் உள்ளதா அதைப்பற்றிய அறிவு எத்தகையது அவர் தேவைப்படும் திறன்களை வளர்த்திருக்கிறாரா என்பதையெல்லாம் களத்தில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து கண்டறியவேண்டும் அவரால் களத்தில் அந்த வேலையைச் செய்ய முடிந்தால் நிச்சயமாக அவருடைய திறன் அந்நிறுவனத்திற்கு ஒரு புதையலாகவே இருக்கும் அதோடு ஒரு செயல்திறன் மதிப்பீடாக இருந்தாலும் அல்லது தனிப்பட்ட பயிற்சித் தேவைகளை அடையாளம் காணக்கூடிய ஆற்றல் மதிப்பீடாக இருந்தாலும் சரி நாம் அவரால் அந்தவகையான தொழிலைச் செய்ய இயலும் எனப் புரிந்துகொள்ளலாம் இனி நாம் எதிர்வரும் காலங்களில் இருக்கப்போகும் வேலைகளான செயற்கை நுண்ணறிவு பற்றிப் பார்க்கலாம் இவ்வகைச் சூழல் வரும்பட்சத்தில் புதிய திறனாகத் தொழில்நுட்பம் மற்றும் அது சார்ந்த தொழில் திறன்களே தேவைப்படும் அப்படிப்பட்ட நேரங்களில் ஒரு பயிற்றுனர் ஒரு நல்ல மாற்றங்களைக் கொண்டுவரும் முகவராக இருக்க வேண்டும் கற்றுக்கொடுப்பது மட்டுமன்றி கடந்த காலத்தில் கற்றவற்றை கற்றலறுக்கவும் முடிந்தவராக அவர் இருக்கவேண்டும் ஏனெனில் முன்பு கற்றவற்றைவைத்து இனி எதிர்வரும் வேலைகளல் ஒரு சிறந்த வகையில் செயல்பட முடியாமல் போகலாம் இதன் விளைவாக சிலர் கணிணிகளின் பயன்பாட்டிலிருந்து விலகி இருப்பதை இங்கு எளிய எடுத்துக்காட்டாகக் கொள்ளலாம் ஒரு நபர் கணிணிகளின் பயன்பாட்டிலிருந்து தன்னை ஒதுக்கி வைத்துக்கொண்டால் அவர் எதிர்கால வேலைகளைச் செய்ய முடியாது என்பது நித்ர்சனமான உண்மை அது ஒரு பகுப்பாய்வு வேலையாக இருக்கலாம் அது ஒரு ஆலோசகர் வேலையாக இருக்கலாம் அல்லது வெறும் ஒரு எளிய நிர்வாக வேலையாகக் கூட இருக்கலாம் ஆனால் அங்கெல்லாம் எழும் கணிணிப் பயன்பாட்டைப் ஒருவர் புரிந்துகொண்டு அதன் மேம்பட்ட உபயோகத்தை தன் வேலைகளில் பயன்படுத்தத் தெரிந்திருக்கவேண்டும் அது மட்டுமன்றி கணிணிகளை இயக்கிப் பெறக்கூடிய தரவு தகவல் அறிவு ஞானம் ஆகியவற்றை சிறப்பாகப் பயன்படுத்திகொள்ளவேண்டும் எனவே மாறிவரும் தொழில்நுட்பம் மற்றும் அவற்றின் முறைகளைப் பற்றிஊழியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போதெல்லாம் ஆராய்ச்சி உள்ளீடு மிகவும் முக்கியமானதாகிறது எனவே புதிய திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டுமானால் புதிய தொழில்நுட்பத்தின் தேவை இருக்க வேண்டும் மற்றும் அது தொடர்பான செய்முறைகள் உருவாக்கப்பட வேண்டும் இவற்றை எளிதாகச் செய்ய பயிற்றுனரின் உதவி அவசியமாகிறது இவ்வகைப் பயிற்சிகள் பணியிடத்தில் நடத்துவதே பணியல்லாத இடங்களில் நடத்துவதைவிடச் சிறந்தது தேவைப்பட்டால் 20 முதல் 25 சதவிகிதம் பயிற்சியை பணியிடமல்லாத இடங்களில் வைத்துக் கொடுக்கலாம் இப்போது இப்படி கூடுதலாகத் தேவைப்படும் திறன்களை உயர்மட்ட நிர்வாகத்தால் அடையாளம் காணப்படும் ஏனெனில் உயர்மட்ட நிர்வாகத்திற்கு எதிர்கால வேலைகள் பற்றி தெரிந்திருக்கும் மற்றபடி வேரு எவருக்கும் அது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை எதிர்கால வேலைகளைப் பற்றி நிர்வாகத்தின் எதிர்கால திட்டங்களென்ன எந்த வகையான திட்டமிடல் அமைப்பு அதை செய்யப் போகிறது என்பதைப் பார்க்க வேண்டும் இங்கு பயிற்றுனர் அந்நிறுவனத்தின் நிர்வாகம் வரை சென்று அவர்களின்திட்டங்களைத் தெரிந்து கொண்டு அதனைப் பின்பற்றிப் பயிற்சிகளைக் கொடுக்கவேண்டும் உயர்மட்ட நிர்வாகத்தின் தொலைநோக்குப் பார்வையானது குறிக்கோள்கள் வர்த்தகத்தைப்பல்வகைப்படுத்தல் இப்படி எதை மையமாகக் கொண்டதாக வேண்டுமாயினும் இருக்கலாம் வர்த்தகத்தின் பல்வகைப்படுத்தல் எதிர்காலத் திட்டத்தில் இருந்தால் அது என்ன என்று ஒரு பயிற்றுனர் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு தேவையான தகவல்கள் உயர்மட்ட நிர்வாகத்தால் முதலில் பயிற்றுனருடனும் தொழிலாளிகளுடனும் பகிரப்பட வேண்டும் பல நிறுவனங்கள் ஒன்றொடொன்று போட்டியிட முடியாது வர்த்தகத்தைவிட்டே சென்றதற்கு இதுவும் ஒரு காரணம் தாங்கள் எப்போது தங்களின் வர்த்தகத்தை பன்மடங்காக்க உத்தேசிக்கிறோமென்று அவர்களுக்குள்ளேயே ஒரு உறுதியான முடிவில்லாமல் ஒரு நாள் திடீர் அறிவிப்பை விடுத்தால் அந்த குறிப்பிட்ட வேலையை செய்ய தொழிலாளிகள் தங்களைத் தயார் படுத்திக்கொள்ள நேரம் கொடுக்க முடியாது பின்னர் அது அவர்களிடையே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும் அவ்வகையில் உயர் நிர்வாகத்தால் அடையாளம் காணப்பட்ட அந்த குறிப்பிட்ட கூடுதல் தேவைகள் எதிர்வரபோகும் புதிய வேலை போன்றவற்றை அவர்களின் உதவியோடு அடையாளம் காணப்பட வேண்டும் இவை தொழிலாளிகளுக்குகொடுக்கப்போகிற தற்போதைய வேலை அடுத்த வேலை செயல்திறன் மதிப்பீட்டிலிருந்து எதிர்கால வேலைகள் என அனைத்தும் அடையாளம் காணப்பட்டு ஆற்றல் மதிப்பீடுகளோடு நிறுவன பயிற்சித் திட்டத்தை பயிற்சித் துறை வழங்கும் பயிற்சித் திட்டம் என்பது வேலைசார் பயிற்சியை உள்ளடக்கிய ஒன்றாகும் இது உள் மற்றும் வெளிப்புறப் பயிற்சியையும் உள்ளடக்கும் மேலும் இந்த பயிற்சி ஒரு நிறுவனத்தின் எல்லாவகையிலான வளர்ச்சிக்காகவும் வழங்கப்படுகிறது அதனால் திட்டத்தின் நிலையான நோக்கங்களைக் நெகிழ்தன்மை செயல்திறன் மதிப்பாய்வு பதவி உயர்வோ அல்லது ஒரு பரிமாற்றமாகவோ ஆற்றல் மதிப்பாய்வு ஆவணங்களில் களத்தில்தான் மாற்றங்களைக் கொண்டுவரும் முகவராக கற்றலறுக்கவும் கொந்தளிப்பை சமாளிக்கவும் ஒட்டுமொத்த நிறுவன மேம்பாட்டிற்கு ஏதுவாக இருக்கும் எனவே இங்கு மாற்றங்களைக் கொண்டுவரும் மேலாண்மை மிகவும் முக்கியமானதாகிறது அந்த குறிப்பிட்ட வகை பயிற்சித் திட்டத்தை உருவாக்கும்போது அந்நிறுவனத்தின் கூடுதல் தேவைகள் மற்றும் நிறுவன பயிற்சித் திட்டம் வேலைவாய்ப்பு பயிற்சி உள் மற்றும் வெளிப்புற பயிற்சி மற்றும் நிறுவன மேம்பாடு ஆகியவற்றை நாம் கவனத்தில் கொள்ளவேண்டும் நாம் பயிற்சி மற்றும் மேம்பாட்டு யுக்திகளை உருவாக்கும் போதெல்லாம் அவற்றில் மூன்று வகைகள் உள்ளன என்பதைத் தெரிந்துகொள்ளவேண்டும் அவை அறிவாற்றல் தொடர்பானவை நடத்தை தொடர்பானவை மற்றும் உணர்வுகள் தொடர்பானவை ஆகும் இவற்றின் பொருள் என்ன அறிவாற்றல் தொடர்பான பயிற்சியில் கலாச்சாரம் பாரம்பரியம் மரபுகள் வரலாறு மற்றும் பழக்கவழக்கங்கள் பற்றி பயிற்றுவிக்கப்படும் இங்கு நான் மிகப் பழைய தொழிற்துறையான ஜவுளித் தொழிலை உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்கிறேன் ஜவுளித் துறையின் கலாச்சாரம் ஆட்டோமொபைல் துறையை விட முற்றிலும் மாறுபட்டது அதன் செயல்பாடுகள் அதன் துறைசார்புநிலை அதற்குத் தேவைப்படும் மனிதவளத்தை தருவிக்கும் விதம் செயல்பாடுகளின் விதம் இவையெல்லாம் இயற்கையாகவே வித்தியாசமானவை அவைகளில் வித்தியாசம் இருந்தால் நிச்சயமாக அவைகளின் வரலாற்றில்வித்தியாசம் இருக்கும் எடுத்துக்காட்டாக மெஸ்ஸர்ஸ் பின்னி அண்ட் கோ லிமிடெட் Messers Binny Co Ltd ஹுகும்சந்த் மில் மாஃபத்லால் குழுமம் இவற்றின் ஒவ்வொன்றும் வெவ்வேறு வகையான உழைக்கும் அமைப்பைக் கொண்டிருந்த பாரம்பரிய நிறுவனங்களாகும் அடுத்தது பணி கலாச்சாரம் பெரும்பாலும் அவை கையால் இயக்கும் இயந்திரங்கள் கொண்டவையே அதனாலேயே பணிக்கலாச்சாரம் ஒருவருக்கொருவர் அதிக சார்புடையதாக இருக்கும் பணிக்கலாச்சாரம் பழைய தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்துவதாகவே இருக்கும் இப்படிப்பட்ட நிறுவனங்களில் மொழியிலும் மிகுந்த வேறுபாடு இருக்கும் இவை மிக வித்தியாசமானமொழிக் குறியீடுகளைக் கொண்டிருப்பவை மொழி வழக்க வேறுபாட்டால் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு கற்றுக்கொள்ளும் நிலை இருக்கும் நிரந்தர ஊழியரை 'ஜாத்து ஊழியர்' என்றும் தற்காலிகஊழியரை 'பாட்லிவாலா ஊழியர்' என்றும் அழைக்கும் பழக்கம் ஒரு வகைக் கலாச்சாரத்திற்கு உதாரணம் இதுபோன்ற கலாச்சாரம் உள்ளூர்மொழிவழக்கம் போன்றவற்றை ஒரு தொழிலாளி புரிந்து கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் அடுத்த பயிற்சி வகையானது உணர்வுகள் தொடர்பானது உணர்வுகள் சங்கடமானவை ஏன் அவை சங்கடமாகின்றன சமூகத் திறன்கள் மிகவும் புதியனவாகவும் சரியாகப் புரிந்துகொள்ளக் கூடியவையும் அல்ல பொதுவாக புதிய மற்றும் தெளிவற்ற மற்றும் கலாச்சார சூழ்நிலைகளை மையமாகக் கொண்டுதான் சமூகத் திறனுக்கான பயிற்சிகள் இருப்பதால் இச்சங்கடம் ஏற்படலாம் ஒரு நபர் ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு வேலை செய்யப் போகும்போது அங்கே சமூக சூழல் மாறிக்கொண்டே இருக்கும் சமூக சூழல் மாறிக்கொண்டே இருந்தால் அது உணர்வு ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் டேனியல் கோல்மேன் சுய விழிப்புணர்வு சுய ஒழுங்குமுறைகள் பச்சாதாபம் உந்துதல் மற்றும் சமூக திறன்கள் ஆகியவை உணர்வு நுண்ணறிவை வளர்க்கும் 5 காரணிகள் என்கிறார் அந்த உணர்வு நுண்ணறிவை நாம் வளர்த்துக் கொள்ள விரும்பினால் அதை நம்முடைய சமூக திறன்கள் என்ற அளவுரு மூலம் பெற முடியும் ஆனால் அங்கு அந்த சமூக சூழல் நமக்குக் கிடைக்க வேண்டும் அந்த சமூக சூழலை எவ்வாறு வழங்க முடியும் ஒரு சமூக உணர்வு கொடுப்பதைப் பற்றி விளக்க இங்கு நான்ஒரு எளிய உதாரணமாக உணவு ஐ எடுத்துக் கொள்கிறேன் நமக்கு வழங்கப்படும் உணவு நமது சமூகச் சூழலில் இருந்தால் நாம் அங்கு அந்த சமூகத்தின் ஒரு அங்கம் என்று உணர்கிறோம் நீங்கள் காணும் நிறுவனங்களில் பல்வேறு வகையான உணவு முறைகளைப் பின்பற்றுகிறார்கள் வெவ்வேறு பின்னணியில் இருந்து வருபவர்கள் அந்த குறிப்பிட்ட உணவு முறையை ஏற்றுக்கொள்கின்றனர் நாளடைவில் அங்கு ஒரு குடும்பமாக உணர்கிறார்கள் இப்படியாக நிறுவனங்களில் உணர்வுபூர்வமான ஆதரவு வழங்கப்படுகிறது அடுத்தது தப்பெண்ணங்கள் ஒரு நிறுவனத்திற்கு பல மக்கள் சார்புநிலை வேறுபாடுகள் மற்றும் தப்பெண்ணங்களுடன் வருகிறார்கள் பின்னர் அவர்கள் தமக்குதாமே சொல்லிகொள்வது என்னவெனில் அது சரி இது நான் வேலை பார்த்த முந்தைய நிறுவனத்தில் நடந்தது தானே இங்கும் அதே தான் நடக்கக்கூடும் என்றுதான் எனவே பல அறியப்படாத நடைமுறைகளும் கற்பிக்கப்பட வேண்டும் அவற்றைக் கற்றுக்கொள்ள பயிற்சித் திட்டங்கள் தேவை இதுபோன்ற பயிற்சிகள் கற்றலுக்கு மட்டுமல்ல கற்றலறுப்பதற்கும் தேவைப்படுகின்றன கற்றலறுத்தல் என்றால் என்ன மோசமான நடைமுறைகள்திறமையின்மை முறையற்ற தன்மை போன்றவற்றை கற்றலறுத்து அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கலாச்சாரத்தை நாம் கற்றுக் கொள்ள வேண்டும் இப்போது பல நிறுவனங்கள் நாம் அணியும் உடைகளைப் பற்றி கவலைப்படுவதில்லை ஆயினும் இன்னும் சில நிறுவனங்கள் நீங்கள் எந்த வகையான ஆடைகளுடன் வருகிறீர்கள் என்பதைப் பற்றி அக்கறை கொண்டுள்ளனர் எனவே அங்கு நாம் விரும்பும் உடை அணிவதற்கான சுதந்திரம் இல்லை அதுவும் உணர்வுபூர்வமான ஒரு பகுதி தான் எனவே இவ்விஷயத்தில் எந்த வகை தப்பெண்ணங்கள் இருந்தாலும் அவை தவிர்க்கப்பட வேண்டும் மேலும் அதைத்தான் பயிற்சி தெளிவுபடுத்துகிறது எந்த வகையான பயிற்சி நுட்பத்தைப் பயன்படுத்த வேண்டும் இங்கு கோச்சிங் எனும் நுட்பத்தைப் பயன்படுத்தினால் நிச்சயமாக தப்பெண்ணங்களை அகற்றவும் தற்சார்புகளை நீக்கவும் முடியும் உணர்வின் மூன்றாவது அம்சம் உணர்திறன் ஆகும் மக்கள் மிகுந்த உணர்திறன் உடையவர்கள் சிலர் பேசும் விதத்தில் உணர்திறன் உடையவர்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் மதிக்கிறார்கள் இதற்குமுன் ஒரு பகுதியில் நான் குறிப்பிட்டுள்ளேன் அதாவது மரியாதை பற்றி நீங்கள் எவ்வாறு ஒருவரோடொருவர் தொடர்பு கொள்கிறீர்கள் நீங்கள் எவ்வாறு பதிலளிப்பீர்கள் நீங்கள் எப்படி நடந்துகொள்கிறீர்கள் நீங்கள் சரியான தகவல்தொடர்பு செய்ய முடிந்தால் நீங்கள் மற்றவர்களுக்குசெவிசாய்க்க முடிகிறது பின்னர் உடல் மொழிகள் உள்ளன வாய்மொழி மற்றும் சொற்கள் அல்லாத குறிப்புகள் அதில் உள்ளன உடல் மொழி என்பது ஒருவரைப் பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா இல்லையா அல்லது நீங்கள் அவரைப் புறக்கணிக்கிறீர்களா அல்லது அவருக்குரிய முக்கியத்துவத்தைக் கொடுக்கவில்லையா போன்ற பலவகையான பொருள்கொடுப்பதாக இருக்கும் இவையனைத்தும் உணர்வு பூர்வமான தொந்தரவுகளை ஏற்படுத்தும் எனவே உணர்வுபூர்வமான ஆதரவு இருக்க வேண்டும் அதற்கு உணர்வு தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் அது வாய்மொழி மற்றும் சொல்லப்படாத குறிப்புகளை அதாவது உணர்வுக் கூறுகளைப் புரிந்து கொள்ள உதவும் அடுத்த பகுதியாக உள்ளது பச்சாதாபம் பற்றியது நான் குறிப்பிட்டுள்ளபடி டேனியல் கோல்மேன் ஐந்து பரிமாணங்களைக் குறிப்பிட்டுள்ளார் அவற்றில் ஒன்று பச்சாதாபம் நீங்கள் மற்றவர்கள்மீது எவ்வளவு அக்கறை கொண்டுள்ளீர்கள் அக்கறைகொள்ளும் உறவுமுறை உள்ளதா இது போன்ற தகவல்களின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் பிறரிடம் ஒரு மென்மையை உணர்கிறார்கள் அவர் என்னைப் புரிந்துகொள்கிறார் அவர் என்னைக் காது கொடுத்துக் கேட்பார் அவர் என்னைக் கவனித்துக்கொள்வார் என்பதுபோன்ற உணர்வுகளை வழங்க யாரேனும் ஒருவர் இருந்து விட்டால் அது குறிப்பிட்ட அக்கறை உணர்திறன் நிகழ்ச்சியின் பிரதிபலிப்பு எந்தவொரு வாய்மொழி மற்றும் சொற்கள் இல்லாத குறிப்புகளின் பிரதிபலிப்பும் எந்த வகையான புரிதலும் இருப்பதைப் பிரதிபலித்தலும் உணர்வுபூர்வமான பயிற்சி அங்கு இருப்பதன் அறிகுறியாகும் மேலே சொல்லப்பட்ட இந்த பயிற்சியை நாம் கொடுக்க முடியுமா ஆம் நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளைக் கொடுக்கலாம் பின்பு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இருக்கும் நபர்களிடம் கேட்கலாம் என்ன வகையான பச்சாதாபம் அல்லது பிரதிபலிப்பு இருக்க வேண்டும என்று கேட்டுத் தெரிந்துகொண்டு அதை வழங்கலாம் கடைசி பகுதி நடத்தை பற்றிய பகுதி அதைக் கலாச்சார ஒருங்கிணைத்தல் என்று சொல்வோம் இப்போதெல்லாம் இது மிகவும் பொதுவானதாகி வருகிறது வெளிச்செல்லும் பயிற்சிகள் வாயிலாக இவை வழங்கப் படுகின்றன இன்பச்சுற்றுலா கலாச்சார விழாக்கள் திருவிழாக்கள் போன்றவை அனைவரையும் ஒரே பணியிடத்தில் கொண்டாடச் செய்கின்றன பின்னர் அவர்கள் பணியிடத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றனர் அவ்வாறே பணியிடத்தில் ஒரு புரிதலை ஏற்படுத்துகின்றனர் இப்போது பல சேவைத் தொழில் நிறுவனங்கள் பணியிடத்தை நடனங்களுடன் தொடங்குகின்றன ஏற்கெனவே ஜிம் உணவு மையங்கள் போன்ற இடங்களில்சமூகக் கூட்டங்களைக் நடத்துகின்றன அவ்வகை நிறுவனங்கள் மிகவும் வெளிப்படையானவை அவை மிகவும் நெகிழ்தன்மை உடையவை அவை மிகவும் ஒத்திசைவானவை அவை மிகவும் தோழமையானவை மற்றும் அவை ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியை நடத்திக்கொண்டே இருப்பவை அல்லவா இப்படித்தான் அவர்கள் எப்போதும் கலாச்சார ஒருங்கிணைத்தல் மூலம் கலாச்சாரத்தை நிறுவுகின்றன எனவே குறுக்கு கலாச்சார செயல்பாடுகள் குறுக்கு கலாச்சார தொடர்புகள் மூலம் மக்கள் ஒருவர் இன்னொருவருடைய கலாச்சாரத்தைப் புரிந்துகொள்கிறார்கள் ஆகவே பயிற்சி வகைகளில் அறிவாற்றல் தொடர்பான பயிற்சி உணர்வு தொடர்பான பயிற்சி மற்றும் நடத்தை தொடர்பான பயிற்சிகள் கலாச்சாரத்தில் குறிப்பிட்ட பயிற்சி மொழியைப் புரிதலுக்கான பயிற்சிபணியிடத்தில் உள்ள அசௌகரியத்தை நீக்குதல் மேலும் சமூகத் திறன் பயிற்சி புதிய தெளிவற்ற மற்றும் கலாச்சார சூழ்நிலைகளில் கவனம் செலுத்துவது தப்பெண்ணங்களைத் தவிர்ப்பது தற்சார்புகளை அழித்தல் பின்னர் அவற்றைத் தெளிவுபடுத்த வேண்டிய பயிற்சி பின்னர் உணர்திறன் பயிற்சி போன்ற பயிற்சித் திறன்களைக் கொடுக்கின்றன தகவல்தொடர்பு திறன் பாடநெறி திறம்படக் கேட்பது வாய்மொழி மற்றும் சொல்லப்படாத குறிப்புகள் பச்சாதாபம் மூலம் மற்றவர்கள்மீது அக்கறை காண்பிப்பது இறுதியாகக் கலாச்சார ஒருங்கிணைத்தல் போன்ற பலன்களையும் வழங்குகிறது இப்படியாக பல்வேறு வகையான பயிற்சிகள் வழங்கப்படுவதன் மூலம் நிச்சயமாக ஒரு நிறுவனம் சிறந்த பணியிடமாகவும் அதிக தகவமைப்பு டையதாகவும் அதிக நெகிழ்வானதாகவும் அந்த நிறுவனத்தில் பணிபுரிய விருப்பத்தைத் தூண்டும் இடமாகவும் இருக்கும் இத்துடன் நான் பயிற்சி அறிமுகம் பகுதி 3 ஐ முடித்துகொள்கிறேன் நன்றி